இன்றைய அமர்வில் சர்க்யூட்டுக்கான செகண்ட் ஆர்டர் ரெஸ்பான்ஸை பற்றி விவாதிப்போம் அதாவது இண்டக்டர் கெப்பாசிட்டர் மற்றும் ரெசிஸ்டர்களை கொண்டிருக்கும் சர்க்யூட்டுகள் அனைத்திலும் 3 கூறுகளும் உள்ளன அல்லது நம்மிடம் 2 இண்டக்டர்கள் அல்லது 2 கெப்பாசிட்டர்கள் உள்ளன இவை இணைந்து நமக்கு ஒரு ஈக்விவலெண்ட் இண்டக்டர் அல்லது கெப்பாசிட்டராக மாற முடியாது எனவே அந்த சந்தர்ப்பங்களில் நாம் எவ்வாறு சர்க்யூட்டுக்கு தீர்வு காண்பது என்பதை இன்றைய விரிவுரையில் விவாதிப்போம் செகண்ட் ஆர்டர் ரெஸ்பான்ஸை பற்றிய விவாதத்தைத் தொடங்குவோம் செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்வோம் செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் செகண்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் சமன்பாட்டால் வகைப்படுத்தப்படுகிறது குறிப்பிட்ட சர்க்யூட்டை நிர்வகிக்கும் செகண்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் சமன்பாடு இருக்கும் போது அதை செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் என்று கருதலாம் 2 சேமிப்பக கூறுகள் குறிப்பாக இண்டக்டர்கள் மற்றும் கெப்பாசிட்டர்கள் கொண்ட சர்க்யூட் இருந்தால் இதுவும் செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் அவற்றின் ரெஸ்பான்ஸ்கள் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் கொண்ட வேறுபட்ட சமன்பாடுகளைக் கொண்டுள்ளன செகண்ட் ஆர்டர் சர்க்யூட்டுகள் பொதுவாக சீரிஸ் ஆர் சி சர்க்யூட்டுகள் அல்லது இணையான ஆர் சி சர்க்யூட்டுகள் அல்லது வெவ்வேறு வகை அல்லது ஒரே வகையின் 2 சேமிப்பக கூறுகளை வரிசைப்படுத்தலாம் அதே வகை என்றால் கூறுகள் 2 இண்டக்டர்கள் அல்லது 2 கெப்பாசிட்டர்கள் இருக்கலாம் ஆனால் இந்த கூறுகளை ஈக்விவலெண்ட் ஒற்றை உறுப்பு மூலம் குறிப்பிட முடியாது எனவே அந்த விஷயத்தில் இயற்கையாகவே செகண்ட் ஆர்டராக இருக்கும் ஆளும் சமன்பாடுகளை உருவாக்க வேண்டும் இப்போது அத்தகைய வகையான சர்க்யூட்களின் உதாரணத்தைப் பார்ப்போம் இது ஒரு சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் மற்றும் செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் ஆகும் மேலும் இணையான ஆர் சி சர்க்யூட்டும் செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் ஆகும் இப்போது உங்களிடம் 2 இண்டக்டர்கள் இருந்தால் அவற்றை ஒரே ஒரு இண்டக்டராக குறிப்பிட முடியாது அப்போதும் கூட இது செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் என்று கருதலாம் அதேபோல் இந்த விஷயத்தில் நம்மிடம் 2 கெப்பாசிட்டர்கள் இருந்தால் அவற்றை இணைத்து சர்க்யூட்டுக்கு ஈக்விவலெண்ட் கெப்பாசிட்டராக பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது என்றாலும் சர்க்யூட் செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் என்று கருதப்படும் இந்த வகை சர்க்யூட்களுக்கான ஆரம்ப மற்றும் இறுதி மதிப்புகளை எவ்வாறு கண்டுபிடிப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தான் முதல் விஷயம் வோல்டேஜ் மற்றும் கரண்ட்டிற்கான ஆரம்ப மற்றும் இறுதி மதிப்புகளைக் கண்டறிவது எளிதானது ஏனெனில் இவை சில விஷயங்களைக் கருத்தில் கொண்டும் நேரம் t 0 எனும் போது அல்லது நேரம் t முடிவிலிக்கு முனையும் போது சர்க்யூட்டை பரிசோதனை செய்யும் போது அதை பெறலாம் ஆனால் பேசிவ் கூறுகளின் டெரிவேட்டிவ்ஸை கொண்டு அதன் ஆரம்ப மதிப்பை கண்டுபிடிப்பது கொஞ்சம் கடினம் எனவே ஆரம்ப நிலைமைகளை தீர்மானிக்கும்போது 2 முக்கிய விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் முதலாவது கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜின் போலாரிட்டி மற்றும் இண்டக்டரின் மூலம் பாயும் கரண்டின் திசை இரண்டாவது கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜை திடீரென மாற்ற முடியாது எனவே கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் வோல்டேஜிற்கு சமம் இதேபோல் இண்டக்டரின் விஷயத்தில் இண்டக்டரின் கரண்டை திடீரென மாற்ற முடியாது எனவே என்பது க்கு சமமாக இருக்கும் எனவே ஆரம்ப நிலைமைகளைக் கண்டுபிடிப்பதில் திடீரென மாற்ற முடியாத அந்த மாறிகள் மீது நாம் முதலில் கவனம் செலுத்துகிறோம் இதன் பொருள் நாம் கெப்பாசிட்டர் வோல்டேஜிலும் இண்டக்டரின் வழியாக பாயும் கரண்டிலும் கவனம் செலுத்துவோம் இப்போது முதலில் சோர்ஸ் ப்ரீ சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் விஷயத்தை எடுத்துக் கொள்வோம் எந்த ஒரு சோர்ஸ் இல்லாமல் ஆர் எல் மற்றும் சி சீரிஸ் கலவையான அந்த சர்க்யூட்களின் தீர்வைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் எனவே இண்டக்டரின் ஊடாக என்ற ஆரம்ப கரண்ட் பாய்கிறது மற்றும் கெப்பாசிட்டர் ஆரம்பத்தில் என்ற வோல்டேஜுடன் சார்ஜ் செய்யப்படுகிறது என்று கருதுகிறோம் எனவே இந்த இரண்டும் சர்க்யூடுக்கு கரண்டை வழங்கும் ஒரு சோர்ஸாக கருதப்படும் எனவே t 0 நேரத்தில் v சமன்பாடு எண் ல் உள்ளது போல் கரண்டின் இன்டெக்ரல் என எழுதலாம் இது க்கு சமமாக இருக்கும் ஏனெனில் இது தான் நமது ஆரம்ப நிலை இதேபோல் i அதாவது t 0 என்ற நேரத்தில் என்று இருக்கும் இப்போது இந்த குறிப்பிட்ட லூப்பில் கரண்ட் பாய்கிறது என்று கருதி லூப்பை சுற்றி கே எல் எழுத முடியும் சமன்பாடு எண் இல் காட்டப்பட்டுள்ளபடி இந்த லூப்பிற்கான கே எல் சமன்பாட்டை எழுதலாம் இந்த சமன்பாட்டிலிருந்து இன்டக்ரேஷன் பகுதியை நேரத்தை பொறுத்து டிஃபரென்ஷியேட் செய்வதன் மூலம் அகற்றலாம் டிஃபரென்ஷியேட் செய்யும் போது சமன்பாடு எண் ஐப் பெறுவீர்கள் நீங்கள் சமன்பாட்டின் இரண்டாவது டெரிவேட்டிவை மறுசீரமைத்தால் ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளபடி சமன்பாடு எண் கிடைக்கும் சமன்பாட்டில் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருப்பதை காணலாம் அதனால்தான் இது செகண்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது இப்போது இதுபோன்ற செகண்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் சமன்பாட்டைத் தீர்க்க கேட்டால் உங்களுக்கு 2 ஆரம்ப நிபந்தனைகள் தேவை கரண்டின் ஆரம்ப மதிப்பு க்கு சமம் என்பதை இப்போது அறிவோம் அடுத்து நீங்கள் கரண்டின் ஆரம்ப மதிப்பின் முதல் டெரிவேட்டிவை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே t 0 எனும் நேரத்தில் ஐ கணக்கிட வேண்டும் கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜின் ஆரம்ப மதிப்பையும் நாம் அறிவோம் சமன்பாடு எண் இல் கொடுக்கப்பட்டுள்ள படி அந்த மதிப்பை நாம் பயன்படுத்தலாம் எனவே இந்த சமன்பாட்டிற்கு நீங்கள் என்ன எழுத முடியும் மற்றும் இல் கொடுக்கப்பட்டுள்ள படி நீங்கள் சமன்பாடுகளை எழுதலாம் இப்போது I இன் ஆரம்ப மதிப்பையும் didt யின் ஆரம்ப மதிப்பையும் கையில் வைத்திருக்கிறீர்கள் இதை சமன்பாட்டை தீர்க்க பயன்படுத்தலாம் இப்போது ஆர் சர்க்யூட் மற்றும் ஆர் சி சர்க்யூட்டின் சோர்ஸ் ப்ரீ ரெஸ்பான்ஸை பற்றி முந்தைய விவாதித்தபோது பொதுவாக இந்த வகையான சர்க்யூட்களின் தீர்வு அதிவேகமானது என்பதை நாம் அறிவோம் எனவே இதற்கான தீர்வு சமன்பாடு எண் இல் கொடுக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம் எனவே A மற்றும் σ என்பது நாம் தீர்மானிக்க வேண்டிய மாறிலிகள் சமன்பாடு எண் ல் கருத்தில்கொண்ட கரண்டின் மதிப்பை சமன்பாட்டில் எண் நிரப்புவோம் இதன் பொருள் அதை இரண்டு முறை டிஃபரென்ஷியேட் செய்வோம் என்று அர்த்தம் இதன் மூலம் சமன்பாடு எண் ன் முதல் கூறு நமக்கு கிடைக்கிறது அதேபோல் சமன்பாடடு எண் ல் உள்ள மற்ற கூறுகளையும் பெறலாம் இந்த சமன்பாட்டை அதன் இறுதி வடிவத்தைப் பெற மீண்டும் எழுதலாம் இப்போது இந்த வகை சமன்பாடுகளின் தீர்வில் என்பது 0 க்கு சமமாக இருக்க முடியாத காரணி ஏனென்றால் இது தீர்வுக்கான நமது ஆரம்ப அனுமானமாகும் எனவே இது 0 ஆக இருக்க முடியாது இரண்டாவது கூறு 0 க்கு சமமாக இருக்கும் இதற்கான ஆளும் சமன்பாடாக இருக்கும் இது ஒரு குவாட்ரடிக் சமன்பாடு ஆகும் இந்த வகை சமன்பாடுகளை டிஃபரென்ஷியல் சமன்பாடுகளுக்கான கேரக்டரிஸ்டிக் சமன்பாடு என்று கூறுகிறோம் இந்த செகண்ட் ஆர்டர் சமன்பாட்டிற்கு தீர்வு கண்டால் அதற்கு 2 ரூட்ஸ் இருக்கும் என்று கூறுவோம் இந்த ரூட்ஸை மற்றும் என்று சொல்லலாம் மற்றும் சமன்பாடுகளில் கொடுக்கப்பட்டுள்ளபடி இந்த ரூட்களின் மதிப்பை காணலாம் இந்த குவாட்ரடிக் சமன்பாட்டை நாம் தீர்க்க வேண்டும் அதைத் தீர்க்கும் போது மற்றும் கிடைக்கும் எனவே இப்போது நம்மிடம் இந்த 2 ரூட்ஸ் உள்ளன அதை மிகச் எளிய முறையில் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் α என்பது என்பதையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் நீங்கள் இந்த 2 காரணிகளைக் கருதி அதன் மதிப்பை இந்த குறிப்பிட்ட வடிவத்தில் வைத்து சமன்பாடு எண் ல் கொடுக்கப்பட்டுள்ள படி இதை எளிமைப்படுத்தலாம் இப்போது இந்த 2 ரூட்ஸ் மாற்றும் ஆகியவை நேச்சுரல் பிரீஃவென்சி என்று அழைக்கப்படுகின்றன மற்றும் அவை வினாடிக்கு நேப்பர்களில் அளவிடப்படுகின்றன ரெசனன்ட் பிரீஃவென்சி அல்லது அன்டேம்ப்டு பிரீஃவென்சி என அழைக்கப்படுகிறது இது வினாடிக்கு ரேடியன்களில் வெளிப்படுத்தப்படும் α என்பது டேம்ப்பிங் காரணியாகும் இது மீண்டும் ஒரு நொடிக்கு நேப்பர்களில் வெளிப்படுத்தப்படுகிறது பெறப்பட்ட α மற்றும் ω இன் மதிப்புகள் சமன்பாடு எண் ஐ பெற சமன்பாட்டில் ல் சேர்க்கப்படுகின்றன இப்போது இது 2 சாத்தியமான தீர்வுகள் இருப்பதைக் குறிக்கிறது சமன்பாடு எண் போன்ற 2 தீர்வுகள் இருக்கலாம் எனவே கரண்ட் க்கு 2 தீர்வுகள் உண்டு அவை மற்றும் இப்போது அசல் சமன்பாடு இந்த 2 தனித்துவமான தீர்வுகள் எந்த ஒரு கலவையும் இருக்கின்ற அதாவது மற்றும் இவையும் இந்த சமன்பாட்டிற்கு தீர்வுகள் ஆகும் எனவே மேற்கண்ட சமன்பாட்டின் முழுமையான தீர்வுக்கு and யின் லீனியர் சேர்க்கை நமக்கு தேவைப்படும் சமன்பாடு எண் ல் கொடுக்கப்பட்டுள்ள படி இதை எழுதலாம் எனவே இது சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் தொடர்பான செகண்ட் ஆர்டர் சமன்பாட்டின் மொத்த தீர்வாக இருக்கும் இப்போது மற்றும் என்பது t 0 எனும் நேரத்தில் i யின் உதவியுடன் தீர்மானிக்க கூடிய சில மாறிலிகள் ஆகும் மற்றும் இந்த மதிப்புகள் ஏற்கனவே நம் கையில் உள்ளன இந்த சமன்பாடுகளை ஒப்பிடும்போது மற்றும் என்பவை கேரக்டரிஸ்டிக் சமன்பாடுகளின் ரூட்ஸ் என்று சொல்லலாம் நம்மிடம் 3 நிபந்தனைகள் உள்ளன அல்லது மற்றும் ஆகிவற்றின் ரூட்ஸ் தொடர்பான 3 சாத்தியமான தீர்வுகள் உள்ளன என்று கூறலாம் அந்த தீர்வுகள் என்ன முதலாவதாக எனும் போது சிஸ்டம் ஓவர் டேம்ப்டு ஆகும் எனும் போது சிஸ்டம் க்ரிட்டிக்கல்லி டேம்ப்டு ஆகும் என்று இருந்தால் அண்டர் டேம்ப்டு ஆகும் முதலில் வழக்காக ஓவர் டேம்ப்டு சிஸ்டெமை பார்ப்போம் அதாவது என்று இருக்கும் என்றால் இதன் மதிப்பு ஆகும் நாம் ஏற்கனவே அறிந்த மற்றும் ஆகியவற்றின் மதிப்புகளை வைப்பதன் மூலம் அதைப் பெறுகிறோம் இந்த வழக்கில் ரூட்ஸ் மற்றும் மற்றும் கேரக்டரிஸ்டிக் சமன்பாடு இரண்டுமே எதிர்மறையானவை மற்றும் உண்மையானவை எனவே ரெஸ்பான்ஸ் சமன்பாடு எண் உள்ளது போல இருக்கும் மற்றும் நேரத்தை பொறுத்து கரண்டின் வரைபடத்தில் உள்ள வளைவு படத்தில் காட்டி உள்ளது போல் இருக்கும் போன்றதாக இருக்கும் நேரம் t அதிகரிக்கும் போது அது சிதைந்து 0 ஐ அணுகும் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இருக்கும் அதிகரிக்கிறது எனவே இது தான் சிஸ்டம் அதாவது சிஸ்டம் ஓவர் டேம்ப்டு இருக்கும் போது வழக்குக்கான ரெஸ்பான்ஸின் வகையாக இருக்கும் இப்போது சிஸ்டம் க்ரிட்டிக்கல்லி டேம்ப்டு அதாவது எனும் இரண்டாவது வழக்கு இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் என்றால் அல்லது என்றும் நாம் சொல்லலாம் ஆகும் இப்போது இது ஒரு தீர்வாக இருக்க முடியாது ஏனென்றால் நாம் பார்த்த 2 ஆரம்ப நிபந்தனைகள் அதாவது t 0 எனும் நேரத்தில் i மற்றும் என்ற ஒற்றை மாறிலி மூலம் திருப்தி அடைய முடியாது ஆகவே அதிவேக தீர்வின் ஆரம்ப அனுமானம் இந்த குறிப்பிட்ட விஷயமான க்ரிட்டிக்கல் டேம்ப்பிங் ல் தவறானது இப்போது நாம் என்ன செய்வோம் சமன்பாடு எண் ல் கொடுக்கப்பட்டுள்ளபடி சமன்பாட்டை மீண்டும் எழுதுவோம் இப்போது இல் உள்ள அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல் f இன் செயல்பாடு என்று வைத்துக் கொள்வோம் எனவே நீங்கள் என்ன எழுத முடியும் f இன் மதிப்பை வைக்கும்போது சமன்பாடு என்று மாறும் இப்போது இதன் தீர்வு இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் சமன்பாடு என்பதால் சோர்ஸ் ப்ரீ ரெஸ்பான்ஸில் சீரிஸ் ஆர் சி அல்லது ஆர் எல் சர்க்யூட்கள் பற்றி விவாதித்தபோது இந்த வகையான சமன்பாடுகளைக் கண்டோம் எனவே இந்த சமன்பாட்டின் தீர்வு என்று எழுதலாம் அதில் ஒரு மாறிலி ஆகும் இப்போது மேலே உள்ள தீர்வில் ஐ பயன்படுத்தினால் சமன்பாடு எண் ஐப் பெற ஐ மீண்டும் எழுதலாம் சமன்பாடு எண் ல் கொடுக்கப்பட்டுள்ளபடி i இன் மதிப்பைப் பெறுவீர்கள் நீங்கள் அதை வெறுமனே இன்டகிரேட் செய்ய வேண்டும் அதன் மூலம் மற்றொரு நிலையான A2 மாறிலியை பெறுவீர்கள் இப்போது க்ரிட்டிக்கல்லி டேம்ப்ட் சர்க்யூட்டின் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் natural response என்பது 2 சொற்களின் கூட்டுத்தொகையாகும் அவை எதிர்மறை அதிவேக மற்றும் அந்த எதிர்மறை அதிவேகமானது ஒரு லீனியர் காலத்தால் பெருக்கப்படுகிறது எனவே அந்த வகையில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும் t எனும் நேரத்திற்கு கரண்ட் i இன் மாறுபாட்டை நீங்கள் வரைபடத்தில் திட்டமிட்டால் ரெஸ்பான்ஸ் படத்தில் காட்டப்படுவது போல இருக்கும் நேரம் t என்பது 1α க்கு சமம் என்று பார்த்தால் என்ன நடக்கும் எனவே மதிப்பு t1to என்று இருந்தால் அதிகபட்ச மதிப்பு என்று இருக்கும் எனவே 1 நேர மாறிக்குப் பிறகு கரண்ட் அதன் உச்ச மதிப்பை எட்டும் பின்னர் அது மெதுவாக 0 ஆக சிதைந்துவிடும் எனவே இந்த வகையான ரெஸ்பான்ஸை சிஸ்டம் க்ரிட்டிக்கல்லி டேம்ப்ட் ஆக இருக்கும் போது நீங்கள் காண்பீர்கள் இப்போது மூன்றாவது காட்சி என்னவென்றால் ஆகும் எனவே நீங்கள் பார்த்த ரூட்ஸ் மற்றும் மற்றும் இல் கொடுக்கப்பட்டுள்ளன 1 இன் ரூட்டை சிக்கலான மாறி j உடன் மாற்றலாம் எனவே at மற்றும் என்று சொல்லலாம் அதில் ஆகும் இப்போது இந்த காரணி எப்போதும் நேர்மறையாக இருந்தால் அதனால்தான் 1 ஐ வெளியே எடுத்துள்ளோம் எனவே இது என்பது டேம்ப்பிங் ப்ரீக்வன்சி தவிர வேறொன்றுமில்லை மேலும் என்பது அன்டேம்ப்டு நேச்சுரல் பிரீஃவென்சி ஆகும் எனவே நீங்கள் பெற்றுள்ள தீர்வின் மாற்றும் வின் மதிப்பை செலுத்தி சமன்பாடு ல் உள்ளதைப் போல மறுசீரமைக்கிறீர்கள் t இன் அடிப்படையில் கரண்டின் ரெஸ்பான்ஸை பெறுவீர்கள் சமன்பாடு ல் யூலரின் Euler's அடையாளத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் சமன்பாடு ஐ பெறுகிறோம் எனவே இது t என்ற நேரத்தை பொறுத்து கரண்டின் வெளிப்பாட்டிற்கு எளிமைப்படுத்தப்படும் இப்போது இந்த சமன்பாட்டை அதன் வெளிப்பாடாகக் கண்டால் சிஸ்டமில் கோசைன் சொற்கள் மற்றும் சைன் சொற்கள் இருக்கும் என்று கூறுவீர்கள் அவை சைனூசாய்டல் சொற்கள் மற்றும் அதிவேக சொற்களைக் காண்பீர்கள் எனவே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அவ்வாறான நிலையில் கரண்டிற்கான ரெஸ்பான்ஸ் அதிவேகமாக சிதைந்து வருகின்றது ஏனென்றால் அதிவேக காரணி காரணமாக அதிவேகமாக சிதைந்துவிடும் எனவே நீங்கள் சமன்பாட்டில் சைன் காஸ் sine cos சொற்களைக் கொண்டிருப்பதால் அது அதிவேகமாக சிதைந்து வருவதோடு சைனூசாய்டல் ஆகவும் மாறுபடுகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் 1α நேர மாறிலியின் ரெஸ்பான்ஸ் மற்றும் காலம் t ஆக இருக்கும் இதை நீங்கள் படத்திலிருந்து பார்க்கலாம் இதன் மூலம் நம்முடைய இன்றைய அமர்வை முடிக்கின்றோம் அடுத்த விரிவுரையில் நம் விவாதத்தைத் தொடருவோம் ஆர் சி சர்க்யூட்டுக்கு ஸ்டெப் இன்புட்டை பயன்படுத்தும் போது அது எவ்வாறு செயல்படும் என்பதை பார்ப்போம்

நன்றி